அதனால் சரி எனவே இது வரை நாம் சரியான XT1 மற்றும் இந்த விஷயத்தைக் கண்டோம் எனவே உங்கள் அனைவருக்கும் நான் 1 அல்லது 2 விஷயங்களைச் சொல்ல வேண்டும் இதற்குச் செல்வதற்கு முன்பு இந்த பாடத்திட்டத்தைப் பாருங்கள் இவ்வளவு பல கணக்கீடுகள் உள்ளன இந்த கணக்கீடுகள் அனைத்தும் நான் சரியாகச் செய்துள்ளேன் என்று நீங்கள் கண்டால் நாங்கள் அனைவரும் தற்செயலாக ஒரு மனிதர் ஆனால் கால்குலேட்டர் அழுத்துவதற்கும் நான் நினைவில் வைத்திருப்பதற்கும் நான் எண்ணியல் மதிப்புகளில் சில தவறுகளைச் செய்கிறேன் ஏனெனில் நீங்கள் உட்கார்ந்திருக்கவில்லை எனக்கு முன்னால் அதனால்தான் முந்தைய 1 அல்லது 2 இடங்களும் நான் சில திருத்தங்களைச் செய்தேன் எடுத்துக்காட்டாக EpEs களுக்குப் பதிலாக VpVs களை எழுதினேன் அது சரியாக என்னைத் திருத்துவதற்குப் பதிலாக வகுப்பறையில் உடனடியாகக் குறிக்கிறது இதேபோல் அந்த x2 ஆனது திருத்தப்பட்ட பிரிவுக்கு பதிலாக பெருக்கப்படுகிறது இதேபோல் இந்த கணக்கீடுகள் அனைத்தும் நீங்கள் பின்னர் இருந்ததால் இன்னும் பல கணக்கீடுகளைக் காண்பீர்கள் எனவே குறிப்பாக எப்போது மின் சுமை வரும் என்று நான் அர்த்தப்படுத்தினால் பொருளாதார சுமை அனுப்புதல் மற்றும் பிழைகள் ஆய்வுகள் எனவே கணக்கீட்டுப் பிழை அல்லது ஏதேனும் அல்லது ஏதேனும் ஒரு ஆலோசனையை நீங்கள் கண்டால் தயவுசெய்து எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்கள் ஏனென்றால் அதனை நான் பாராட்டுவேன் ஏனென்றால் நீங்கள் அழைக்கும் கணக்கீடுகளை பெரிய அளவில் சேகரிப்பது இங்கே மற்றும் எங்கும் சம்பந்தப்பட்டிருக்கும் நான் என்னை சரிசெய்யக்கூடிய வகையில் எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் எனவே இப்போது ZB உங்கள் ZBline மின்தொடா மின்னழுத்தம் கணக்கிடுகையில் 113 432100அதாவது 128 66Ω மற்றும் XlineXlineZB lineஒரு யூனிட்டுக்கு உள்ளது Xline இதன் பொருள் Xline நான் என்ன செய்துள்ளேன் என்பது புரிந்துகொள்ளகூடியது இது 60128 u ஒரு யூனிட்டிற்கு இப்போது மோட்டார் பக்கமும் இப்போது நீங்கள் சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் நீங்கள் சமன்பாடு 16 இப்போது பழைய மதிப்புகள் அனைத்தும் புதிய மதிப்புகள் எனவே முன்பு நான் விளக்கினேன் எனவே இந்த எல்லாவற்றையும் இப்போது நீங்கள் மிக எளிதாக செய்யலாம் எனவே நான் உங்களுக்கு நேரடியாக எழுதுகிறேன் எனவே Xm1 ஓமிக் மதிப்பு 0 2240 ஆகும் ஏனெனில் முதலில் நீங்கள் சொந்தமாக மாற்ற வேண்டும் உங்கள் ஓமிக் மதிப்பு அலகுகள் சொந்த மதிப்பீட்டை சொந்த அடிப்படை மதிப்புகள் சரியானவை எனவே மோட்டார் 1 அடிப்படை MVA அல்லது அடிப்படை KV 30 ஆகவும் அடிப்படை MVA விகிதம் மன்னிக்கவும் மோட்டரின் மதிப்பிடப்பட்ட அடிப்படை மின்னழுத்தம் 30 KV மற்றும் MVA மதிப்பிடப்பட்ட MVA 40 எனவே இது 2MVAஅது அதன் மோட்டாரில் உள்ளது இந்த மதிப்பு எப்போதும் அதன் அடிப்படை அடிப்படையில் உங்கள் மோட்டார் மதிப்பீட்டின் அடிப்படை மதிப்பைக் கொடுக்கும் எனவே 0 2240அதாவது இது 4 5Ω அது ஓமிக் மதிப்பு ஆனால் எங்களுக்குத் தெரிந்த Z அடிப்படை 10 89 Ω எனவே 4 8ZBஅது 0 413 p இதேபோல் மற்ற 2 நீங்கள் இந்த இரண்டையும் எளிதாக கணக்கிடலாம் நீங்கள் சமன்பாடு 16 ஐப் பயன்படுத்தி கணக்கிடலாம் அதனால் Xm2new0 21003030332அது எதுவாக இருந்தாலும் அது 0 551 p u இதேபோல் மோட்டார் 3 க்கு நீங்கள் சமன்பாடு எண் 16 ஐப் பயன்படுத்தி கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் 0 826 p ஆகிவிடுவீர்கள் இது முடிந்ததும் நீங்கள் ஒரு யூனிட் வரைபடத்தை வரையலாம் இதன் பொருள் இது இது ஒற்றை லைன் வரைபடம் இது இந்த எல்லாவற்றின் திட்ட வரைபடமாகும் இது உங்கள் யூனிட் வரைபடமாகும் எனவே ஜெனரேட்டர் இது ஒரு ஜெனரேட்டர் எதிர்வினை 0 so ஆகும் பின்னர் இது வழங்கப்படுகிறது பின்னர் மின்மாற்றி T1 ஐ ஒரு பொதுவான தளமாக மாற்றுகிறது நீங்கள் என்ன செய்தாலும் அது j0 பின்னர் இது j0 466 p u என்ற லைன் பின்னர் இது மின்மாற்றி T2 ஆகும் இது இரண்டு மின்மாற்றிகளும் ஒரே மாதிரியான மதிப்பீடு அதே எதிர்வினை எனவே j0 u மற்றும் அவை கொண்ட மூன்று மோட்டார்கள் அனைத்தும் இணையாக உள்ளன எனவே மோட்டார் 1 j0 413 மோட்டார் 2 j0 551 மோட்டார் 3 j0 826 மற்றும் வரைபடத்தை நிறைவு செய்வது கணக்கீடுகள் முழுவதும் மட்டுமே இந்த கணக்கீடு அனைத்தும் நான் j ஐ மீண்டும் பயன்படுத்தவில்லை விகாரமாக எல்லா இடங்களிலும் j இல் வைக்கவும் அதைப் போலவே நீங்கள் செய்கிறீர்கள் அதன் பிறகு நீங்கள் j ஐ வைக்கிறீர்கள் ஏனெனில் இதைப் பயன்படுத்துவதிலிருந்து இந்த மின்னழுத்தத்திற்கு மோட்டார் முனைய மின்னழுத்தம் கொடுக்கப்படுகிறது எனவே அதன்படி தவறான ஆய்வுகளின் போது நீங்கள் காணும் நடப்பு மற்றும் பிற விஷயங்களை நீங்கள் கணக்கிட வேண்டியிருக்கலாம் ஆனால் இதற்குப் பிறகு வரைபடத்தில் நாம் அனைத்து 'j' மதிப்புகளையும் வைத்துள்ளோம் அடுத்தது அந்த உதாரணம் 5 எனவே இது உண்மையில் சிறியது 3 ஒற்றை கட்ட மின்மாற்றி அவற்றின் பெயர்ப்பலகை மதிப்பீடுகளுடன் வழங்கப்படுகிறது ஏதேனும் மின்மாற்றி பெயர்ப்பலகை மதிப்பீடுகள் உள்ளன என்று நீங்கள் சொன்னால் அவை YY மற்றும் Y Δ இணைப்புகள் இருக்கும்போது எதிர்வினை வரைபடத்தை தீர்மானிப்பதில் இருந்து அனைத்தும் கிடைக்கும் 3 கட்ட வங்கிக்கான மின்னழுத்தம் மற்றும் சக்தி தளங்களைத் தேர்ந்தெடுப்பது அதாவது நீங்கள் இணைக்கும் 3 ஒற்றை கட்ட மின்மாற்றி எங்களிடம் உள்ளது 3 கட்ட YY மற்றொரு 3 கட்ட Y is 3 கட்ட வங்கிக்கான மின்னழுத்தம் மற்றும் சக்தி தளத்தை எடுப்பதை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Y Y அல்லது Y என்பதை நாம் ஒரு யூனிட்டில் என்ன செய்வோம் மின்மாற்றி மதிப்பீடுகள் அவற்றின் ஒற்றை கட்டமாக வழங்கப்படுவதைப் பாருங்கள் இந்த ஒற்றை கட்ட மதிப்பீடு 1000 KVA ஆகும் அவை ஒவ்வொன்றும் உங்கள் 1 MVA மற்றும் மின்னழுத்தம் 12 66 66 KV ஆகும் ஒற்றை கட்டம் மற்றும் ஒற்றை கட்ட மற்றும் கசிவு எதிர்வினைக்கான இந்த தரவு 0 10 pu க்கு வழங்கப்படுகிறது இது உங்கள் அழைப்பு மற்றும் கசிவு மற்றும் இந்த வழக்கு இந்த எக்ஸ்எம் மோட்டார் அல்ல இது உங்கள் காந்தமாக்கும் எதிர்வினை இது 50 p u வழங்கப்படுகிறது எனவே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு கட்டத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு அல்லது மூன்று கட்டங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு எடுத்துக் கொண்டால் கூட அவை ஒரே மாதிரியாக இருப்பதைக் காண்பீர்கள் ஆனால் இது கொடுக்கப்பட்ட ஒரு யூனிட்டுக்கு ஒற்றை கட்டத்திற்கானது அது காந்தமாக்கும் எதிர்வினை 50 pu இப்போது இதை நீங்கள் ஒரு கட்டமாகக் கருத்தில் கொள்ளும்போது கே வி பி 1 12 வி மற்றும் கே வி பி 266 எங்களிடம் முதன்மைப் பக்கம் 12 66 இரண்டாம் பக்கமானது 66 கே வி மற்றும் எம் ஏ அடிப்படை 1000 கே ஏ அதாவது 1 எம் ஏ 10001000 சரியா எனவே அதாவது 12 6621 இது 160 அதாவது நாம் ஓட்டை தருவாய்யை கருத்தில் கொள்ளும்போது அதேபோல் ZB2B22Baseஎன்பது 6621 4356 Ω சரியா எனவே இது உண்மையில் முதன்மையானது என்று குறிப்பிடப்படும் உண்மையான எதிர்வினை என்னவென்றால் X1 0 1 160 27 இது 16 027 ஓமிக் மதிப்புகள் ஆகும் ஏனெனில் இந்த புள்ளியில் கசிவு எதிர்வினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது XL வழங்கப்பட்டது இது முதன்மை என குறிப்பிடப்படும் X1 ஆக எழுதப்படுகிறது இதேபோல் Xm என்பது 50 160 5Ω இப்போது இந்த மின்மாற்றிகள் நீங்கள் Y Y அல்லது Y ஆக மாற்றப்பட்டுள்ளன Δ சிலர் இப்போது 3 ஒற்றை கட்ட மின்மாற்றிகளின் 3 கட்ட இணைப்புகளை கருத்தில் கொள்வோம் இப்போது நீங்கள் Y செகண்டரிகளில் உள்ள முதன்மைகளை Y ஆகக் கொண்டிருக்கலாம் ஏனெனில் இது YY அல்லது Y மற்றும் அனுமானம் B3Φ நாம் செய்வோம் மற்றும் KVA லைன் டு லைன் என்பதால் ஒற்றை கட்ட மதிப்பீட்டிற்கு 1 MVA ஒற்றை கட்டமாகும் இப்போது 3 ஒற்றை கட்டம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே B3Φ 3 1 ஆக இருக்கும் அது 3 சரியானது மற்றும் B Line line இது ஒற்றை கட்டமாக இருந்தது 12 66 ஒரு பக்கம் என்று சொல்லுங்கள் எனவே இது √𝟑 முன்னதாக பெருக்கப்படும் ஒரு உதாரணத்திலும் நாம் சரியாகக் கண்டோம் எனவே √𝟑 ∗𝟏2 𝟔𝟔 𝑲V சரி எனவே இது 312 6623அதாவது 160 ஆகையால் X1 முன்பே இருக்கும் X1 என்பது 16 027 மற்றும் Xm 8013 5 Ω ஆக இருப்பதால் X1 உங்கள் 16 07 ஆக 1027 இல் 160 27 0 1 ப யூ இதேபோல் Xm என்பது 8013 5160 27அதாவது 50 p எனவே எதிர்வினை எதிர்வினை அதாவது ஒரு ஒற்றை கட்டமாக இருந்தாலும் அல்லது 3 கட்டமாக இருந்தாலும் இந்த யூனிட் மதிப்புகள் அப்படியே இருக்கும் ஆகையால் உங்கள் எதிர்வினை வரைபடம் Y Y மற்றும் Y Δ இணைப்புகள் இந்த புள்ளிவிவரத்தில் காட்டப்பட்டுள்ளன Y அல்லது Δ க்கான எதிர்வினை வரைபடமும் ஒன்றே எனவே இது இணையான j50 இல் காட்டப்பட்டுள்ள உங்கள் காந்தமாக்கல் ஆகும் இது அனைத்தையும் உங்களுக்குக் காண்பிப்பதற்காக rm இந்த எடுத்துக்காட்டில் கருதப்படவில்லை இது உங்கள் j0 10 மற்றும் இது மறுபக்கம் மற்றும் தற்போதைய I1 மற்றும் I2 இன் திசையைக் காண்பிக்கும் இது மின்னழுத்தம் V1 மற்றும் இது இரண்டாம் பக்கத்தில் மின்னழுத்த V2 ஆகும் எனவே உங்களுக்குக் காண்பிக்க இதற்குப் பிறகு ஒரு யூனிட் சிஸ்டத்திற்கு பிற சுவாரஸ்யமான விஷயங்களுக்குப் பிறகு நீங்கள் மின்னழுத்தக் கட்டுப்பாட்டு முறையைக் காண்பீர்கள் எனவே இப்போது எடுத்துக்காட்டு 6 க்கு இங்கே ஒரு யூனிட் வரைபடத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் 1 ஜெனரேட்டர் இருக்கிறது நான் முதலில் தரவுக்கு வருவேன் இது 1 2 3 என்று நீங்கள் நினைத்தால் அது ஒரு 3 போன்றது பஸ் பிரச்சினை சரி எனவே இது ஜெனரேட்டர் 1 இது ஜெனரேட்டர் 2 மற்றும் சுமை இங்கே சுமை இது மின்மாற்றி T1 இது மின்மாற்றி T1 மற்றும் 1 முதல் 2 லைன் மின்மறுப்பு 4 j16 is மற்றும் 1 முதல் 3 வரை இது 2 j8 இதில் பாதி உண்மையில் இவற்றில் பாதி நீங்கள் எளிதாக கணக்கீடுகளுக்கு எடுத்துள்ளீர்கள் இது 2 முதல் 3 வரை 2 j8Ω ஆகும் இது மின்சுமை மின்சுமை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஜெனரேட்டர் 1 இந்த ஜெனரேட்டர் 1 50 MVA 12 2 KV ஆகும் மேலும் அதன் எதிர்வினைக்கு 0 வழங்கப்படுகிறது அதாவது இந்த 20 MVA 13 8 KV மற்றும் இந்த எதிர்வினை 0 u அதாவது Xg2 ஆகும் எனவே இந்த T1 மின்மாற்றி 1 மதிப்பீடு 80 MVA ஆகும் அதாவது இது ஒரு 12 2 முதன்மை பக்கமும் 132 KV எனவே குறைந்த மின்னழுத்த பக்கமானது 12 2 KV ஆகும் மேலும் இந்த ஜெனரேட்டரும் 12 2 KV மற்றும் மறுபக்கம் 132 ஆகும் மின்மாற்றி T2 இது 40 MVA ஆகும் ஆனால் தொடக்க புள்ளி 8 KV 132 KV இது உங்கள் உயர் மின்னழுத்த பக்க வலது மற்றும் இந்த விஷயம் உங்கள் XT2 0 u எனவே இது எப்போது 50 MVA சுமை 50 MVA 0 8 பின்தங்கிய திறன் காரணி மற்றும் 124 KV யில் இயங்குகிறது என்றால் இந்த பஸ் 3 இன் இந்த மின்னழுத்தம் உண்மையில் 124 KV சரியானது மற்றும் மின்மாற்றி 30 கொடுக்கப்படும் போதெல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது மின்மாற்றி 1 12 2 132 KV இது இந்த பக்கத்தின் குறைந்த மின்னழுத்த பக்கமாகும் நீங்கள் அதற்கு ஜெனரேட்டருக்குச் செல்லும்போது 13 8 132 KV எழுதப்பட்டுள்ளது உண்மையில் இந்த பக்கம் 13 2 மற்றும் இந்த பக்கம் உண்மையில் 1 குறைந்த மின்னழுத்த பக்கமானது எப்போதும் ஜெனரேட்டர் பக்கமாக இருந்தாலும் ஆனால் அது அதுபோன்று மட்டுமே வழங்கப்படும் எனவே இது உண்மையில் இந்த பக்க குறைந்த மின்னழுத்த பக்கமாகும் ஜெனரேட்டரின் முனைய மின்னழுத்தம் 13 8 மற்றும் 132 KV இந்த பக்கமாக இது வழங்கப்படும் எனவே மிகவும் குழப்பம் இருக்கக்கூடாது இது மாதிரி சக்தி அமைப்பு வரைபடம் மற்றும் சுமை நான் உங்களுக்கு 15 வழி MVA மற்றும் பின்தங்கியதற்கு 0 8 என்று சொன்னேன் ஆனால் லைன் 132 என்றாலும் 124 கே யில் இயங்குகிறது ஆனால் சுமை மற்றும் பிற விஷயம் மின்னழுத்தம் காரணமாக 124 KV எனவே டிரான்ஸ்மிஷன் லைன்யில் அடிப்படை கே வி இங்கு எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று கருதுகிறோம் எனவே நாங்கள் 100 கே என்று கருதுவோம் 132 க்கு பதிலாக உங்களிடம் உள்ள இந்த தன்னிச்சையான 100 KV அல்லது நான் 100 KVயை எடுத்துள்ளேன் அதாவது எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் உங்கள் அடிப்படை மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு எந்த பதிலைப் பெற்றாலும் அது பத்தில் உண்மையான யூனிட்டாக மாற்றப்படும் போது நீங்கள் சொல்வது அதே விஷயம் நான் 100 KVயை இங்கு எடுத்துள்ளேன் நீங்கள் எடுக்கும் அடிப்படை மின்னழுத்தம் 130 KV மற்றும் நீங்கள் பெறும் யூனிட் மதிப்புகளுக்கு எதை வேண்டுமானாலும் தீர்க்கலாம் ஆனால் நீங்கள் உண்மையான அளவுகளாக மாற்ற முயற்சித்தால் அதே மதிப்புகள் மற்றும் அடிப்படை KV ஜெனரேட்டர் சர்க்யூட் பின்னர் 10012 2132 எனவே 9 24 KV இந்த 100 KV வேண்டுமென்றே டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக இதை உருவாக்கியுள்ளேன் எனவே இது 100 மற்றும் ஆனால் இது உண்மையில் 12 புள்ளி இந்த மின்மாற்றி உண்மையில் இது 12 2132 ஆகும் எனவே லைன் பக்கம் ஜெனரேட்டர் 1 ஆக இருக்கும் அடிப்படை மின்னழுத்தம் 10012 2132 9 24 KV உடன் அது கீழே போகும் இதேபோல் ஜெனரேட்டர் பக்கத்தில் G2 10013 8132 ஆக இருக்கும் இது 10 எனவே அனைத்து மாற்றங்களும் நீங்கள் பொதுவான தளத்தில் செய்ய வேண்டும் இப்போது G1 க்கு நீங்கள் சமன்பாடு 16 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே சமன்பாடு 16 நாம் இங்கே எழுதுகிறோம் அங்கே இது Xnew Xold ஏதோ எழுதப்பட்டது ஆனால் பொதுவாக நீங்கள் Bnew Bold 100 என்றுகருதுங்கள் எனவே 100 என்று கருதுங்கள் இப்போது Bold G1 இன் மதிப்பிடப்பட்ட MVA க்கு சமம் நீங்கள் பழைய MVA அல்லது பழைய KVயை எங்கு எடுத்துக் கொண்டாலும் அதை அர்த்தப்படுத்த விரும்புகிறேன் இது ஜெனரேட்டர் அல்லது மின்மாற்றி அல்லது மோட்டரின் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தமாகும் பழைய MVA என்றால் அது ஜெனரேட்டரின் மதிப்பீடு ஜெனரேட்டரின் மின்மாற்றி MVA மதிப்பீடு மின்மாற்றி அல்லது மோட்டார் இவை எப்போதும் உங்கள் பழைய மதிப்புகள் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது ஆகையால் MVA பேஸ் வோல்ட் அதனால்தான் நான் எழுதுகிறேன் Bold G1 இன்Bold rated MVA அதற்கு சமம் தரவு கொடுக்கப்பட்டுள்ளது இது 50 MVA மற்றும் KVA அடிப்படை பழையது 12 இதுவும் ஜெனரேட்டர் முனைய மின்னழுத்தம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது 12 எனவே MVA வில் மதிப்பிடப்பட்ட KV அடிப்படை வோல்ட் ஆகும் எனவே இது 12 2 KV ஆகும் மேலும் உங்கள் KV அடிப்படை புதியது ஒரு ஜெனரேட்டர் 1 க்கு KV அடிப்படை 9 24 KV மற்றும் ஜெனரேட்டர் 2 10 45 KV அதாவது Bnew இப்போது உங்கள் புரிதலுக்காக இதை மீண்டும் எழுதுவதில் புதியது 9 24 KV மற்றும் Xg1old Xg10 10 p Xg1old என்றால் ஜெனரேட்டரின் எந்த எதிர்வினையும் கொடுக்கப்பட்டால் அது பழைய மதிப்பு இப்போது Xg1new சமன்பாடு 16 ஐப் பயன்படுத்தும் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் அதை வைத்தால் அது 0 110050 பன்மடங்கு இருக்கும் நீங்கள் இங்கே எந்த தரவை மாற்றினாலும் உங்களுக்கு 0 3486 p கால்குலேட்டர் கட்டம் பிழையானது எப்போதுமே இருக்கக்கூடும் என்று நான் கண்டால் இந்த கால்குலஸும் நானும் அதை உருவாக்கியுள்ளேன் என்று மீண்டும் சொல்கிறேன் ஆனால் அதை உங்கள் சொந்த உரிமையிலேயே செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கணக்கீடு ஏதேனும் பிழையைக் கண்டால் நீங்கள் எனக்கு அனுப்புங்கள் அஞ்சல் எல்லாம் சரி அல்லது எனவே நான் என்னை சரிசெய்ய முடியும் எனவே G2 Xg2 க்கு புதியது இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துவதற்கு சமம் நீங்கள் 0 u ஐப் பெறுவீர்கள் மேலும் மின்மாற்றி T1 XT1 ஐப் பொறுத்தவரை புதியது அதே சூத்திரத்தைப் பயன்படுத்தி நீங்கள் கணக்கிடும் அதே வழியில் 0 2179 p இதேபோல் மின்மாற்றி T2 XT2 க்கு இது ஒரு யூனிட்டுக்கு 0 33 ஆக இருக்கும் எனவே இதை வேண்டுமென்றே நான் எடுத்துள்ளேன் ஒரு சிக்கலில் ஒரு யூனிட்டிற்கான அனைத்து வகையான உரையாடல்களையும் காட்ட முடியும் ஏனெனில் இவை கணக்கீடுகள் சரி ஆனால் அடுத்த கட்டத்தில் மற்ற தலைப்புகளுக்கு இந்த எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய கணக்கீட்டைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் 100 KVயை உங்கள் அடிப்படை மின்னழுத்தம் மற்றும் அடிப்படை MVA 100 ஆகியவற்றை எடுத்துள்ள டிரான்ஸ்மிஷன் கம்பியின் அடிப்படை மின்மறுப்பு எனவே ZB ஒரு 1002100இது 100Ω இப்போது Z12 லைன் 12 அதன் மின்மறுப்பு 4 j16 வழங்கப்பட்டது Ω அதாவது நீங்கள் Z12 ஓமிக் மதிப்பை ZB மின்மறுப்பால் கோட்டின் உங்கள் அடிப்படை மதிப்பு லைன் லைன் மின்மறுப்பு என்றால் அது 4 j16 100 ஆக இருந்தால் அது 0 04 j0 16 pu மற்றும் Z13 Z23 இரண்டும் ஒரே லைன்யாக இருப்பதால் ஒரே மின்மறுப்பு 2 j8 100 க்கு சமம் இது ஒரு யூனிட்டுக்கு 0 02 j0 08 இப்போது குறிப்பிட்ட சுமை கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு 0 8 சக்தி காரணி பின்னடைவு வழங்கப்படுகிறது எனவே அதனால்தான் 500 0 இது ஒரு விஷயத்தைக் கேளுங்கள் சுமைக்கு பின்தங்கிய திறன் காரணி வழங்கப்பட்டால் சுமை உண்மையில் சுமை என்று பொருள் அதன் நுகர்வு சக்தி மூலத்திலிருந்து சக்தியை நுகரும் எனவே சுமை பின்தங்கியிருக்கும் போதெல்லாம் திறன் காரணி என்றால் அது 0 6 ஆக இருக்கும் எனவே அவர்கள் அதைக் கழிக்க வேண்டாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன் பின்னர் அது ஒரு பிழையாக இருக்கும் ஏனெனில் சுமை ஒரு சம்பரதாயம் சக்திகளைப் பயன்படுத்துகிறது ஏனெனில் சுமை எப்போதும் சக்தியையும் ஜெனரேட்டரையும் நுகரும் அது உண்மையில் சக்தியை லைன் ல் செலுத்துகிறது எனவே இது 4 j30 MVA ஆக இருக்கும் ஏனெனில் இது 4 j30 அடைப்புக்குறிக்குள் நாம் MVA ஐ வைக்கிறோம் இல்லையெனில் இந்த 40 உண்மையில் மெகாவாட் மற்றும் 30 உண்மையில் MVAR ஆனால் ஒன்றாக அது MVA ஆகும் இப்போது இந்த விஷயங்கள் சுமை உள்ளன அது ஒரு தொடர் அல்லது இணையாக இருந்தாலும் அது ஒரு சுமை என்று நான் சொல்கிறேன் ஆனால் அது சுமைகளாக இருக்கிறதா என்பது இணையாக எதுவும் இல்லை எனவே நான் எதிர்ப்பு மற்றும் எதிர்வினை மற்றும் இணையான கலவையின் தொடர் கலவையை எடுத்துக்கொள்வேன் ஆனால் ஓரளவு நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் மற்றவற்றை நீங்கள் செய்கிறீர்கள் எனவே சமன்பாடு 11 ஐப் பயன்படுத்தி நீங்கள் சமன்பாடு 11 க்குச் செல்லும்போது அது எங்கே போகிறது என்று எனக்குத் தெரியவில்லை 11 இங்கிருந்து விலகிச் செல்வது இப்போது இங்கிருந்து விலகி உள்ளது இப்போது எந்தப் பக்கங்கள் என்னைப் பார்க்கின்றன இல்லையெனில் நேரடியாக நீங்கள் திரும்பிச் செல்லலாம் நான் அதை இங்கே கண்டால் இல்லை இப்போது அது உண்மையில் கலந்திருப்பதைக் காண்பேன் ஒரு பொருட்டல்ல எனவே சமன்பாடு 11 ஐப் பயன்படுத்த சமன்பாடு 11 ஐப் பயன்படுத்தவும் ஆகவே Zload என்பது ஓமிக் மதிப்பு ஆகும் இது அவற்றின் அடிப்படை மின்னழுத்தத்தை அடிப்படையாகக் கொண்டது சுமை மின்னழுத்தம் 124 KVin க்கு வழங்கப்பட்ட தரவு 124 KV எனவே இது 12424 j30 மன்னிக்கவும் 40 j 30 அதாவது 307 870Ω அதாவது இந்த விஷயங்களின் Z மின்மறுப்பு என்பது இணைந்ததாகும் இது இணைந்ததாகும் எனவே Z சுமை 307 52∟ 36 மன்னிக்கவும் 36 எனவே இது உங்கள் Z இப்போது இது மின்மறுப்பு ஓம் இப்போது இது ஒரு யூனிட் மதிப்புக்கு Z என்பது ஒரு யூனிட் மதிப்புக்கு இணைகிறது இந்த ஓம் ZB லைன்யின் அடிப்படை மின்மறுப்பால் வகுக்கப்படுகிறது எனவே அடிப்படை மின்மறுப்புக்கு இது 100Ω ஆக இருந்தது எனவே 307 எனவே இது ஒரு யூனிட்டுக்கு 2 46 j1 84 ஆகும் நீங்கள் இப்போது இருபுறமும் இணைந்தால் அது இப்போது Z ஆக இருந்தது அதனால்தான் 1242 40384 4 Ω மற்றும் ஒரு யூனிட்டுக்கு இணையானது 384 4 ஆனால் 100 to க்கு அடிப்படை மின்மறுப்பு ஒரு யூனிட்டுக்கு 3 இதேபோல் எக்ஸ்பாரலல் 30 மெகா VAR 4 40 j 30 சுமை 30 MVAR க்கு வருகிறது எனவே அதனால்தான் 124230 எனவே 512 எனவே ஒரு யூனிட்டுக்கு எக்ஸ்பாரலல் ஒரு யூனிட்டுக்கு 5 125 ஆக இருக்கும் இதற்கு இணையாக நீங்கள் அதைச் செய்வீர்கள் ஆனால் தொடர் இணைப்பை மட்டுமே காண்பிப்பேன் தொடர் இணைப்பு மட்டுமே எனவே இது வரைபடம் இது ஒரு யூனிட் வரைபட எதிர்வினை வரைபடம் எனவே இது ஜெனரேட்டர் 1 ஒரு யூனிட்டுக்கு j0 3486 இதைத்தான் நாம் மின்மாற்றி j0 2179 என்று அழைக்கிறோம் பின்னர் 3 லைன்கள் 0 04 j 0 16 உள்ளன மேலும் இந்த 2 லைன்களுக்கான இந்த 2 லைன் மின்மறுப்புக்கான இந்த இரண்டு எதிர்வினைகளும் காட்டப்படுகின்றன இது உங்கள் T2 j0 33 ஐ மாற்றும் மற்றும் இது எதிர்வினைக்கான ஜெனரேட்டராகும் இந்த சுமைக்குப் பிறகு 2 46 எதிர்க்கும் பகுதி மற்றும் இது உங்கள் தொடர் எதிர்வினை பகுதி இது சுமை மற்றும் வரைபடம் இந்த இணைப்பு முடிந்தது இப்போது இதை நான் இணையாக உருவாக்கியுள்ளேன் இந்த பகுதியை இணையாக மட்டுமே நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இந்த பகுதியை மட்டுமே நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் எனவே நீங்கள் இந்த வரைபடத்தை உருவாக்க முடியும் எனவே இது உங்களுடைய ஒரு யூனிட் வரைபடமாகும் இது உண்மையில் தவறான ஆய்வுகளுக்கு தேவைப்படுகிறது பின்னர் நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே இந்த விஷயம் எப்படி ஆனால் நீங்கள் 100 KV அடிப்படை மின்னழுத்தத்திற்கு பதிலாக வேறு சில அடிப்படை மின்னழுத்தத்தைத் தேர்வுசெய்தால் இந்த அளவுருக்கள் வித்தியாசமாக இருக்கும் ஏனெனில் விஷயம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இறுதியில் நீங்கள் பிணையத்தை தீர்க்கும்போது அவை அனைத்தையும் மாற்றுவீர்கள் மதிப்புகள் மின்னழுத்த மின்னோட்ட சக்தி மற்றும் உண்மையான மதிப்புகளில் மின்மறுப்பு நீங்கள் அதே மதிப்புகளைக் காண்பீர்கள் எனவே இதிலிருந்து இது உங்களுக்கு கடைசி எடுத்துக்காட்டு என்று நான் நினைக்கிறேன் அதன் பிறகு நாங்கள் புதிய விஷயத்திற்கு செல்வோம் எனவே இது உங்களுக்குத் தெரியும் இது இணையான சுற்றுகள் உள்ளன T1 T2 T3 T4 4 மின்மாற்றிகள் உள்ளன லைன் 220 KV லைன் மற்றும் இது லைன் 2 132 KV லைன் இது 132 KV லைன் மற்றும் இந்த மின்மாற்றி மதிப்பீடும் ஜெனரேட்டர் 90 எம் ஏ மற்றும் 13 எக்ஸ்ஜி வழங்கப்படுகிறது T1 மின்மாற்றி T1 50 எம் ஏ 13 8 220 கே வி மின்மாற்றி எதிர்வினை வழங்கப்படுகிறது பின்னர் மின்மாற்றி T2 மேலும் எதிர்வினை வழங்கப்படுகிறது இது மற்றொரு மோட்டார் இங்கே உள்ளது இங்கே இணைக்கப்பட்ட மற்றொரு சுமை மின்மாற்றி T2 50 MVA 22011 KV 10 எதிர்வினை வழங்கப்படுகிறது மின்மாற்றி T3 50 MVA 13 8 132 KV 10 வழங்கப்படுகிறது மற்றும் மோட்டார் 80 MVA 10 45 KV எதிர்வினை 10 சுமை வழங்கப்படுகிறது 57 MVA இது சுமை 57 MVA 0 8 சக்தி காரணி 10 45 KV இல் பின்தங்கியிருப்பதால் ஜெனரேட்டர் மோட்டார் 10 லைன் 1 மின்மறுப்பு 50 எதிர்வினை 50Ω இந்த லைன் 1 லைன் 2 இது ஒரு 70 Ω மற்றும் உங்கள் ஒரு யூனிட் மின்மறுப்பு வரைபடம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த சிக்கலை விரைவாக உருவாக்குவோம் எனவே ஜெனரேட்டர் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் பஸ் 1 இல் அடிப்படை மின்னழுத்தமாக வழங்கப்படுகிறது எனவே இது மின்மாற்றி திருப்ப விகிதத்திற்கு ஏற்ப மற்ற பேருந்துகளுக்கான மின்னழுத்த தளங்களை சரிசெய்கிறது எனவே ஜெனரேட்டர் உண்மையில் 13 8 KV எனவே இந்த VB1 13 8 KV இன் அடிப்படை மின்னழுத்தத்தை எடுத்துள்ளோம் எனவே இயற்கையாகவே VB2 13 8220 13 8 ஆக இருக்கும் எனவே 220 KV அதாவது இந்த வரி மின்னழுத்தமும் அடிப்படை மின்னழுத்தம் 220 KV ஆக இருக்கும் இப்போது மின்மாற்றி T2 இன் உயர் மின்னழுத்த பக்கத்தின் அடிப்படை மின்னழுத்தத்திற்கு VB3 220 KV ஆக இருக்கும் அதாவது மின்மாற்றிக்கான இந்த பக்க அடிப்படை மின்னழுத்தம் 220 KV ஆக இருக்கும் ஏனெனில் வரி மின்னழுத்தம் 220 KV ஆக இருக்கும் மேலும் அதன் குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் இது 22011220 ஆக இருக்கும் எனவே 11 KV பக்க 11 KV இந்த பக்கம் 11 KV அடிப்படை மின்னழுத்தமாக இருக்கும் இப்போது இதேபோல் VB5VB613 8 எனவே 132 KV அதாவது உங்கள் இந்த பஸ் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்க அடிப்படை மின்னழுத்தமும் VB5 VB6 இந்த பக்கம் 132 KV நான் 1 2 3 4 5 6 ஐ குறிக்கிறேன் 6 பஸ் உள்ளது குறிக்கப்பட்டுள்ளது எனவே VB5 VB6 இந்த விஷயம் இந்த அடிப்படை மின்னழுத்தம் தேர்வு செய்யப்படுகிறது இது மற்ற விஷயங்களுக்கான அடிப்படை மின்னழுத்தம் தானாகவே மாற்றப்படும் எனவே நேரடியாக எனவே அடிப்படை எம் ஏ நாங்கள் 100 ஐ தேர்ந்தெடுத்துள்ளோம் ஆனால் ஜெனரேட்டர் அடிப்படை வேறுபட்டது எனவே நீங்கள் உங்கள் புதிய தளமாக மாற்ற வேண்டும் ஏ என்பது ஜெனரேட்டர் மதிப்பீடாகும் இது அவற்றின் பழைய அடிப்படை எம் 100 என்பது புதிய அடிப்படை எம் எனவே ஒரு யூனிட்டுக்கு 0 1810090ல் 0 2 அனைத்து மின்மாற்றிகளும் 50 MVA மதிப்பீடு மற்றும் ஒரு யூனிட்டுக்கு 0 10 ஆகும் எனவே 0 110050 காரணம் 100 MVA அடிப்படை ஒரு யூனிட்டுக்கு 0 இப்போது சமன்பாடு 16 ஐப் பயன்படுத்துவது சமன்பாடு 16 ஐப் பயன்படுத்தி புதிய மற்றும் பழைய உறவுகள் எனவே எக்ஸ்எம் ஓல்ட் பெர் யூனிட் 0 2 Bold 80KV 80 Bold 10 45 KV Bnew is 100 Bnew 11 KV கே விஷயங்கள் முன் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் ஒவ்வொன்றாக வைப்பீர்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் அதை வைப்பீர்கள் நீங்கள் எக்ஸ்எம் பெறுவீர்கள் 0 2256 ஒரு யூனிட்டுக்கு பின்னர் 2 3 5 6 வரிகளுக்கு அடிப்படை மின்மறுப்பு நீங்கள் கணக்கிடும் அனைத்தும் 2B உங்களுக்கு 484 Ω கிடைக்கும் இதேபோல் 5 முதல் 6 வரை 2B 1322100174 24 ஒரு யூனிட் மின்மறுப்புக்கு வரி 1 அடிப்படை இம்ப் இது ஒரு யூனிட்டுக்கு 50484 0 1033 வரி 2 அது 70174 ஆக இருந்தது ஏனெனில் 70Ω அதிகமாக 174 24 0 4017 யூனிட் உரிமைக்கு வழங்கப்பட்டது எனவே இந்த அனைத்து வரி மற்றும் ஜெனரேட்டர் கணக்கிடப்படுகிறது இப்போது சுமை 0 8 திறன் காரணி பின்தங்கிய நிலையில் உள்ளது எனவே இது 57 MVA எனவே SL3Φ 57∟36 870 MVA இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் மற்றும் சுமை மின்மறுப்பு 2SL அதாவது 10 870 ஆல் வழங்கப்படுகிறது இவையும் நாம் பார்த்திருக்கிறோம் ZL 1 532 j1 1495 ஓமிக் மதிப்புகளாக இருக்கும் எனவே இது உண்மையில் ஓமிக் மதிப்புகள் இப்போது சுமையின் அடிப்படை மின்மறுப்பு உண்மையில் நமக்கு மறுபுறம் 11 கே எனவே 11 க்கு 11 வழங்கப்படுகிறது எனவே 112100அதாவது 1 21 Ω அனைத்து தரவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு யூனிட்டுக்கு ZL இந்த முழு விஷயத்தையும் 1 21 ஆல் வகுக்கிறீர்கள் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 1 266 j 0 95 பெறுவீர்கள் எனவே இதை நான் கொஞ்சம் வேகமாக செய்தேன் ஏனென்றால் நாங்கள் காட்டிய எல்லா எடுத்துக்காட்டுகளும் எனவே ஒரு யூனிட் சமமான சுற்று வரைபடம் படம் 20 இல் காட்டப்பட்டுள்ளது இது இந்த வரைபடத்தை குறிக்கிறது இது ஜெனரேட்டர் பின்னர் உங்களுக்கு இரண்டு இணையான லைன்கள் உள்ளன மின்மாற்றி பின்னர் வரி பின்னர் மீண்டும் மின்மாற்றி 0 2 0 1033 0 22 மீண்டும் இது மற்றும் பிற வரிக்கு இது j0 2 ஏனெனில் ஒரு யூனிட்டுக்கு அனைத்து மின்மாற்றிகளும் ஒரே மாதிரியாக இருந்தன எனவே T1 T2 T3 T4 மாற்றத்திற்குப் பிறகு அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் இந்த நேரக் லைன் இது 0 1033 மற்றும் இது j0 4017 மற்றும் மோட்டார் மற்றும் அங்கு இணையாக ஏற்றவும் எனவே மோட்டார் மின்மறுப்பு இந்த பக்கம் எக்ஸ்எம் 0 2256 இது மோட்டார் மற்றும் இந்த சுமை எதிர்ப்பு பகுதி 1 266 மற்றும் j0 95 ஆகியவையும் உள்ளன எனவே இது ஒரு யூனிட் வரைபடத்திற்கு எனவே இதற்காக உங்கள் யூனிட்டுக்கு 7 வெவ்வேறு வகையான சிக்கல்களை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் அடுத்த முறை மின்னழுத்த கட்டுப்பாட்டு முறையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உங்கள் குழாய் மாற்றும் மின்மாற்றியை சரியான மற்றும் சுமை என்று நீங்கள் அழைப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதே நேரத்தில் வெவ்வேறு வகையான மின்னழுத்த கட்டுப்பாட்டு முறை விஷயங்களை சுவாரஸ்யமாகக் காண்போம்